கடந்த வகுப்பில் சோர்ஸ் ப்ரீ ஆர் சி சர்க்யூட்டின் ரெஸ்பான்ஸ் பற்றி விவாதித்தோம் இந்த வகுப்பில் ஆர் எல் சர்க்யூட் பற்றி விவாதிப்போம் மேலும் ஆதாரம் கிடைக்காத போது சர்க்யூட் எவ்வாறு பதிலளிக்கும் என்பதைப் பார்ப்போம் இப்போது சோர்ஸ் ப்ரீ ஆர் சர்க்யூட் பற்றி விவாதிப்போம் இன்றைய விவாதத்திற்கு நாம் கருத்தில் கொள்ளும் ஆர் எல் சர்க்யூட்டில் எல் இணையாக இணைக்கப்பட்டுள்ளது அல்லது கூறுகள் ஒரு லூப் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளன என்று கூறலாம் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் பகுப்பாய்வின் குறிக்கோள் என்னவென்றால் இன்டக்டரின் வழியாக பாயும் கரண்டை கண்டுபிடிக்க முயற்சிப்பதாகும் இங்கே இன்டக்டர் கரண்டை ரெஸ்பான்ஸாக தேர்ந்தெடுத்துள்ளோம் ஏனென்றால் இண்டக்டர் மூலம் கரண்ட் உடனடியாக மாற முடியாது எனவே ஆர் சி சர்க்யூட் போல கெப்பாசிட்டர் வோல்டேஜ் திடீரென இதே போல் மாற முடியாது அதே போல் இங்கே இன்டக்டர் கரண்ட் உடனடியாக மாற முடியாது இப்போது t என்ற நேரம் 0 க்கு சமம் என்று கருதினால் இன்டக்டர் என்ற ஒரு ஆரம்ப கரண்டை கொண்டுள்ளது எனவே சர்க்யூட்டை பகுப்பாய்வு செய்வோம் ஆரம்பத்தில் இன்டக்டரில் சேமிக்கப்படும் ஆற்றல் என்னவென்றால் இப்போது இந்த குறிப்பிட்ட லூப்பை சுற்றி கே எல் பயன்படுத்தினால் நாம் பெறுவது அதில் மற்றும் நாம் எளிதாக கீழ் கண்டவாறு எழுதலாம் இந்த சமன்பாட்டில் நீங்கள் ஆர் சி சர்க்யூட்டில் செய்ததைப் போலவே அதைத் தீர்க்க ஒருங்கிணைப்பு நுட்பத்தைப் பயன்படுத்தலாம் எனவே நாம் பெறுவது ஒருங்கிணைப்பதன் மூலம் நாம் பெறுவது ஆகவே மாறிலி ln A என்பது ஆர் சி சர்க்யூட் பகுப்பாய்வு செய்யும் போது நாம் கருதியதைப் போலவே நாம் கருதலாம் நேரம் t என்பது 0 க்கு சமமாக இருக்கும் போது ஆரம்ப மதிப்பு I என்று கருதுகிறோம் எனவே மேற்கண்ட சமன்பாட்டைக் கீழ்கண்டவாறு எழுதலாம் எனவே இதை என்று கணக்கிட்ட ஆர் சி சர்க்யூட்டுடன் ஒப்பிட்டால் இங்கே கரண்ட் ஆக இருக்கும் இந்த செயல்பாடு அதிவேகமாக சிதைந்து கொண்டே இருக்கும் எனவே இது என்ற ஆரம்ப மதிப்புடன் தொடங்கும் பின்னர் அது என்ற செயல்பாட்டுடன் சிதைந்துவிடும் எனவே குறிப்பாக இந்த படத்தைப் பார்த்தால் நேரம் t என்பது τ க்கு சமமாக இருக்கும் போது அதன் ஆரம்ப மதிப்பில் இருந்து 36 8 சதவீதமாக மாறும் τ என்பது ஆர் உடன் தொடர்புபடுத்தி பார்த்தால் இது நேர மாறிலி தவிர வேறொன்றுமில்லை τ வின் மதிப்பை உடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் τ இன் மதிப்பு என்பது எல் ன் கீழ் ஆர் ஐத் தவிர வேறு ஒன்றும் இல்லை நம்மிடம் τ உள்ளது அது ஆர் எல் சர்க்யூட்டுக்கான நேர மாறிலி எல் ன் கீழ் ஆர் ஐத் தவிர வேறு ஒன்றும் இல்லை எனவே எல் மற்றும் ஆர் அடிப்படையில் எழுதுவதற்கு பதிலாக கீழ்கண்டவாறு எழுதலாம் எனவே ரெஸிஸ்டரின் குறுக்கே வோல்டேஜ் என்னவாக இருக்கும் ரெஸிஸ்டர் ன் குறுக்கே வோல்டேஜ் கீழ்கண்டவாறு இருக்கும் இப்போது ரெஸிஸ்டரால் சிதறடிக்கப்பட்ட உடனடி பவர் p நேரம் t வரை ரெஸிஸ்டரால் உறிஞ்சப்படும் ஆற்றல் இந்த சமன்பாட்டிலிருந்து t முறை முடிவிலிக்கு இது தான் இன்டக்டரில் சேமிக்கப்பட்ட ஆரம்ப மதிப்பு இதன் பொருள் என்னவென்றால் எவ்வளவு ஆரம்ப ஆற்றல் இன்டக்டரில் சேமிக்கப்பட்டிருந்தாலும் இறுதியில் ரெஸிஸ்டரில் சிதறடிக்கப்படுகிறது இப்போது நேர மாறிலி பற்றிய சில முக்கியமான உண்மைகளைப் பார்ப்போம் சர்க்யூட்டின் நேர மாறிலி சிறியதாக இருப்பதால் ரெஸ்பான்ஸின் சிதைவு விகிதம் அதிகமாக இருக்கும் எனவே இது ஆர் சி சர்க்யூட்டில் நாம் பார்த்ததைப் போன்று ஆர் சர்க்யூட்டில் சிறிய நேர மாறிலி என்பது ரெஸ்பான்ஸ் வேகமாக சிதைவதை குறிக்கிறது நேர மாறிலி பெரியதாக இருக்கும் போது ரெஸ்பான்ஸ் சிதைவின் வீதம் மெதுவாக இருக்கும் இப்போது எந்த நேர விகிதத்திலும் ரெஸ்பான்ஸ் 5 நேர மாறிலிகளுக்குப் பிறகு அதன் ஆரம்ப மதிப்பில் இருந்து 1 சதவீதத்திற்கும் குறைவாகவே சிதைகிறது ஆகவே ஆர் சி சர்க்யூட்டின் விஷயத்திலும் நாம் கண்டது நேரம் 5 τ ஆக இருக்கும்போது நேரத்தின் 5 மடங்கு மாறிலி மதிப்பு வோல்டேஜ் 1 சதவீதத்திற்கும் குறைவாகவே இருந்தது எனவே இங்கே ஆர் சர்க்யூட் விஷயத்தில் ரெஸ்பான்ஸ் சிதைந்துவிடும் அதாவது இன்டக்டரின் வழியாக பாயும் கரண்டின் மதிப்பு 5 நேர மாறிலிகளுக்குப் பிறகு அதன் அசல் மதிப்பில் இருந்து 1 சதவீதத்திற்கும் குறைவாக எட்டும் இப்போது சோர்ஸ் ப்ரீ ஆர் எல் சர்க்யூட்டுடன் பணிபுரியும் போது நாம் 3 விஷயங்களை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கேற்ப சர்க்யூட்டுக்கு தீர்வு காண வேண்டும் முதலாவதாக இன்டக்டர் வழியாக பாயும் ஆரம்ப கரண்டை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு சர்க்யூட்டுக்கு τ நேர மாறியைக் கண்டுபிடித்து மூன்றாவதாக சர்க்யூட்டுக்கு ஒரு இன்டக்டரைக் கொண்டிருக்கும் போது பல ரெஸிஸ்டர்கள் இணைக்கப்பட்டுள்ளன அல்லது சில சார்பு ஆதாரங்களும் இருக்கலாம் சர்க்யூட் பகுப்பாய்வு செய்ய தெவெனின் ஈக்வலேன்ட் ஒரு நல்ல வழி எனவே ஒரு எளிய ஆர் எல் சர்க்யூட் ஒன்றை உருவாக்க இன்டக்டரின் டெர்மினல்களில் தெவெனின் ஈக்வலெண்ட் ரெஸிஸ்டர்களை பயன்படுத்துவோம் அல்லது பல இன்டக்டர்களை ஒன்றிணைத்து ஒற்றை ஈக்வலெண்ட் இன்டக்டரை உருவாக்கும் போது நாம் தெவெனின் தேற்றத்தைப் பயன்படுத்தலாம் எனவே சுருக்கமாக நாம் சர்க்யூட் இருந்தால் எங்கே என்று சொல்லலாம் பல இன்டக்டர்கள் மற்றும் ரெஸிஸ்டர்கள் இருந்தால் சர்க்யூட்டுகளை எளிமையாக்க மற்றும் சர்க்யூட்டுக்கான ரெஸ்பான்ஸை கண்டறியவும் தெவெனின் தேற்றத்தைப் பயன்படுத்தலாம் இப்போது ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்வோம் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நமக்கு ஒரு சர்க்யூட் உள்ளது இங்கே 0 5 H இன்டக்டர் i எனும் கரண்டை சுமந்து செல்கிறது மற்றும் கரண்ட் இருக்கும் 2 ஓம் ரெஸிஸ்டருக்கு இணையாக உள்ளது இன்டக்டர் மற்றும் ரெஸிஸ்டரின் இணையான கலவையுடன் தொடரில் 4 ஓம் உள்ளது இது ஒரு சார்பு வோல்டேஜ் சொர்ஸுடன் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது அதன் தற்போதைய கூறு என்னவென்றால் சர்க்யூட்டில் கொடுக்கப்பட்ட வோல்டேஜ் சோர்ஸ் மதிப்பு 3i ஆக இருந்தால் கரண்ட் கூறு இன்டக்டர் வழியாக பாயும் கரண்டின் மீது சார்ந்துள்ளது இப்போது இங்கே கொடுக்கப்பட்ட I யின் ஆரம்ப மதிப்பு நேரம் t என்பது 0 க்கு சமமாக இருக்கும் போது 10 ஆம்பியர் ஆகும் இன்டக்டரின் மூலம் t எனும் நேரத்தில் I இன் மதிப்பைக் கண்டறியவும் மற்றும் 2 ஓம் ரெஸிஸ்டரின் வழியாக பாயும் தற்போதைய I இன் மதிப்பையும் கண்டறியவும் இப்போது இந்த கணக்கை தீர்க்க இரண்டு வழிகள் உள்ளன ஒரு வழி என்னவென்றால் இன்டக்டர் முனையத்தின் ஈக்வலெண்ட் ரெஸிஸ்டன்ஸை நாம் பெறலாம் அல்லது வேறு வழி என்னவென்றால் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தி புதிதாக ஆரம்பிக்கலாம் ஆகவே தெவெனின்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்தி சர்க்யூட்டை எளிமைபடுத்தி ஈக்வலெண்ட் ரெஸிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க வேண்டும் சார்பு வோல்டேஜ் சோர்ஸை கொண்டிருக்கும் போது மெஷ் பகுப்பாய்வு விஷயத்தில் நாம் செய்வது போல நாம் வெறுமனே கிர்ச்சாஃப் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் நம் அணுகுமுறை எதுவாக இருந்தாலும் முதலில் இன்டக்டர் கரண்டை பெறுவது எப்போதும் நல்லது இப்போது முதல் முறையில் ஈக்வலேன்ட் ரெஸிஸ்டன்ஸ் இன்டக்டர் முனையங்களில் உள்ள தெவெனின் ரெஸிஸ்டன்ஸைப் போன்றது ஏனெனில் சர்க்யூட்டுக்கு ஒரு சார்பு வோல்டேஜ் சோர்ஸ் பயன்படுத்தலாம் அந்த வோல்டேஜ் சோர்ஸின் மதிப்பு 1 வோல்ட் ஆகும் இன்டக்டரின் AB டெர்மினல்களை அடுத்த ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளது டெர்மினல் AB இலிருந்து இன்டக்டரை அகற்றிவிட்டோம் இப்போது 1 வோல்ட்டுக்கு சமமான ஒரு வோல்டேஜ் சோர்ஸை சேர்த்துள்ளோம் சர்க்யூட்டில் இரண்டு மெஷ்கள் உள்ளன i1 மற்றும் i2 என்ற இரண்டு கரண்ட்கள் ஒரே திசையில் பாய்கிறது என்று சொல்லலாம் எல் சமன்பாட்டை எழுத முயற்சிப்போம் இப்போது இரண்டாவது லூப்பிற்கு நாம் எழுதுவது எனவே இங்கே சார்பு தற்போதைய சோர்ஸின் மதிப்பு இருக்கும் என்பதை தீர்க்கும்போது இது கிடைத்துள்ளது இப்போது i1 மற்றும் i2 வின் அடிப்படையில் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன இதை தீர்த்தால் என்பதை பெறுவோம் 1 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் வழியே பாயும் எனும் கரண்ட் எனும் கரண்ட்டுக்கு எதிர் திசையில் பாயும் எனவே அதன் மதிப்பு என்று இருக்கிறது நமக்கு ஆம்பியர் கிடைக்கிறது இப்போது ஆர் ஈக்வலேன்ட் ரெஸிஸ்டன்ஸ் என்பது தெவெனின் என்பதை தவிர வேறில்லை அதன் மதிப்பு ஆகும் மதிப்பு 1 வோல்ட் மற்றும் என்பது நாம் பெறும் 3 ஆம்பியர் ஆகும் 13 ஓம் என்பதை தெவெனின் ரெசிஸ்டன்ஸாக கணக்கிட்டுள்ளோம் இப்போது நேர மாறிலியின் மதிப்பு என்னவாக இருக்கும் நேர மாறிலி மதிப்பு LR எல் க்கு 0 5 ஹென்ரியாக கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மதிப்பையும் 13 ஓம் என்று கணக்கிடப்பட்டுள்ள ஆர் மதிப்பையும் அதில் பொருத்துவோம் τ வின் மதிப்பு 32 வினாடிகளாக இருக்கும் இந்த மதிப்பை கரண்டின் அசல் சமன்பாட்டில் வைப்போம் எனவே என்று நாம் பெறுகிறோம் நாம் பெறும் சமன்பாட்டில் τ வின் மதிப்பை பொருத்தினால் இன்டக்டர் வழியாக பாயும் கரண்ட் t என்ற எந்த நேரத்திலும் இப்போது நீங்கள் இரண்டாவது முறையைப் பார்த்தால் கே எல் ஐ சர்க்யூட்டுக்கு பயன்படுத்துகிறோம் எல் ஐப் பயன்படுத்தினால் இன்டக்டரை மீண்டும் சர்க்யூட்டுக்குள் வைக்கவும் பின்னர் சர்க்யூட்டுக்குள் மீண்டும் இரண்டு மெஷ்கள் இருக்கும் அந்த கரண்ட்களின் மதிப்பை ஐ i1 மற்றும் ஐ i2 என எடுத்துக்கொள்வோம் கணக்கீடுகள் மேலே உள்ள ஸ்லைடுகளில் காட்டப்பட்டுள்ளபடி முறை 1 இல் உள்ள அதே பதிலை பெறுகிறோம் ஆகவே நீங்கள் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் சட்டத்தை நேரடியாக சர்க்யூட்டுக்கு பயன்படுத்தலாம் அல்லது தெவெனின் தேற்றத்தைப் பயன்படுத்தினாலும் அதே முடிவைப் பெறுவோம் இப்போது நம்மிடம் உள்ளது i இன் மதிப்பு இருக்கிறது அடுத்த பணி என்னவென்றால் இன்டக்டரின் குறுக்கே v என்ற வோல்டேஜின் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இன்டக்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் ஆகும் எல் இன் மதிப்பை அதில் பொருத்தினால் கரண்டின் ஆரம்ப மதிப்பு ஆகும் ஏனெனில் என்பது நீங்கள் ஆல் வேறுபடுத்தும் போது எனவே நாம் வோல்டேஜ் V இன் மதிப்பைப் பெறுவோம் இப்போது இன்டக்டர் மற்றும் 2 ஓம் ரெஸிஸ்டர் இணையாக இருப்பதால் இன்டக்டரின் குறுக்கே வரும் வோல்டேஜ் எதுவாக இருந்தாலும் 2 ஓம் ரெஸிஸ்டரின் குறுக்கே வரும் அதே வோல்டேஜாக இருக்கும் எனவே கரண்டின் மதிப்பை நாம் கணக்கிடலாம் இதில் நீங்கள் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தி தெவெனின் ஈக்வலென்ட் அல்லது மெஷ் பகுப்பாய்வு முறையை பயன்படுத்தலாம் இறுதியில் அதே ரெஸ்பான்ஸை தான் பெறுவோம் எனவே இன்று நாம் ஆர் பற்றிய விவாதத்தை முடித்து கொள்வோம் அடுத்த விவாதத்தில் பல்வேறு ஆதாரங்களைப் பற்றி குறிப்பாக சர்க்யூட் பகுப்பாய்வுக்கு தேவையான ஆதாரங்கள் பற்றி விவாதிப்போம் ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட் ஒன்றைக் கண்டால் நாம் வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸை பயன்படுத்துகிறோம் எனவே நாம் வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸை பயன்படுத்தும் போது அது திடீரென சர்க்யூட்டுக்கு பொருந்தும் சோர்ஸின் ஒரு ஸ்டெப் ரெஸ்பான்ஸை பெறுவோம் இது ஒரு முக்கியமான வகை சோர்ஸாகும் இது மின் சர்க்யூட்டில் வரும் போது மேலும் சர்ஜ்கள் சர்க்யூட்டில் வரும் போதும் சர்க்யூட்டிற்கு மற்றொரு வகை பல்ஸ் கிடைக்கும் இது பல்ஸ் ரெஸ்பான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே அந்த குறிப்பிட்ட நிகழ்வை கணித செயல்பாட்டின் உதவியுடன் எவ்வாறு விளக்கலாம் என்பதையும் பார்ப்போம் ஏனென்றால் இவை இரண்டும் நம் சர்க்யூட் பகுப்பாய்வுக்கு தேவைப்படுவதால் இவை இரண்டையும் ஒரு கணித முறையில் எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவோம் என்று பார்ப்போம் பின்னர் அவை இரண்டையும் பல்வேறு ஆர் சி மற்றும் ஆர்